நாம் இரண்டு புதிய விஷயங்களை மோர்பாலஜிகலில் கற்றுக்கொண்டோம் ஒன்று உலகின் பலமொழிகளில் உண்மையில் பரவலாக கிடைக்காத ஒருநிலை இரண்டாவது ஒரு பிணைக்கப்பட்ட அடிப்படை நீங்கள் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் படித்தவர்கள் என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் ஒரு புதியவர் என்றால் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் என்று அழைக்கப்படும் துறையில் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட முதல் பாடநெறி இதுவாகும் பின்னர் வெளிப்படையாக இந்த இரண்டு புதிய விஷயங்கள் உள்ளன இந்த புதுமையை முன்னோக்கி எடுத்து கொள்வோம் நாம் மோர்பாலஜிகல் கிடைக்க சாத்தியமான புதிய விஷயங்கள் என்ன என்று ஆராயலாம் நான் அதை பற்றி பேச போகிறேன் அல்லது நாம் நியோலோஜிஸம் என்ற ஒரு நிகழ்வை விவாதிக்க போகிறோம் புதிய சொற்கள் உருவாக்கம் என்பது ஒரு நியோலோஜிஸம் சொல் எனவே பரந்த அளவில் இது புதிய சொற்களை உருவாக்கும் டொமைனை உள்ளடக்கியது ஆனால் இறுதியில் நீங்கள் சொற்களின் அர்த்தத்தை மாற்றுவதை கருத்தில் கொள்ளலாம் இது நியோலோஜிஸம் என்ற வகையின் கீழ் வருகிறது எனவே இரண்டு விஷயங்கள் நீங்கள் புதிய சொற்களை சேர்க்கிறீர்கள் அல்லது ஏற்கனவே உள்ள சொற்களின் அர்த்தத்தை மாற்றுகிறீர்கள் இரு வழிகளிலுமே இந்த நிகழ்முறை நியோலோஜிஸம் எனப்படுகிறது நீங்கள் சிறிது நேரம் அதை பற்றி நினைத்தால் நான் உறுதியாக இருக்கிறேன் உங்கள் சொந்த மொழியில் நீங்கள் புதிய வார்த்தைகள் ஒரு பகுதியாக இருந்திருக்கும் என்று கவனித்திருக்கலாம் பழைய சொற்கள் நீக்கப்பட்டு விட்டன சில சொற்கள் அவற்றின் அர்த்தங்களை விவரிக்கின்றன அல்லது சுருக்கப்பட்டன எனவே நான் நியோலோஜிஸம் என்று சொல்லும் போது நாம் புரிந்து கொண்டது என்ன உங்களில் எத்தனை பேர் லிட் போன்ற புதிய தலைமுறை சொற்களை போன்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள் ஒரு சொல் லிட் என என்னை பொறுத்தவரை ஒரு வேளை அது ஒளியின் கடந்த காலமாக இருக்கும் ஆனால் பின்னர் நீங்கள் ஒரு புதிய தலைமுறை பயனர் என்ற ஒரு சொல்லுக்காக எரியப்படுபடுவதாக கருதும் போது லிட் என்ற பெரிய பொருள் சில அற்புதமான அருமையான ஒன்று ஆங்கில அகராதியில் புதிதாக சொல்லப்படவில்லை மாறாக ஏற்கனவே உள்ள ஒரு சொல் ஒளியின் வெளிச்சம் கடந்த காலமாக மாற்றப்பட்டுள்ளது லிட் என்பது வார்த்தையின் கடந்த காலத்தை மட்டும் அல்ல மாறாக அது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் சில வேறு அர்த்தங்களையும் உள்ளடக்கும் வகையில் உள்ளது உதாரணமாக நான் ஏற்கனவே பெரிய அற்புதமான மற்றும் அருமையான போன்ற வார்த்தைகள் பற்றி சொல்லியிருந்தேன் எனவே இப்போது நான் எப்போதும் நியோலோஜிஸத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரு ஜோடி நிகழ்வை பற்றி பேச போகிறேன் நான் புதிய சொற்களை சொல்லும்போது புதிய சொற்கள் உருவாக்கப்படுகின்றன அல்லது அதில் இருக்கும் சொற்கள் அவற்றின் அர்த்தத்தை மாற்றுகின்றன என்று கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் நாம் சொன்ன வார்த்தைகளை தொடங்குவோம் புதிதாக வடிவமைக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்ட சில சொற்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அத்தகைய ஒரு வார்த்தை கீக் கீக் என்ற வார்த்தையின் அர்த்தம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் கீக் போன்ற வார்த்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன வகையான விளக்கங்கள் வேண்டும் நீங்கள் அகராதியை சரிபார்த்தால் கீக்கின் அர்த்தம் வெறும் படிப்பவர்கள் கல்வி பொருட்களை படிக்க ஆர்வமாக உள்ளவர்கள் அவன் அல்லது அவள் உண்மையில் ஒரு வேடிக்கையான அன்பான நபர் மட்டும் அல்ல மிகவும் சலிப்பானவர் பின்னர் மக்களுடன் பழகுவது பிடிக்காது அவர் நண்பர்களுடன் பழகுவதை விரும்பவில்லை எல்லா நேரத்திலும் அவருக்கு அல்லது அவளுக்கு இருக்கும் ஒரே பிடித்த படைப்பு வாசிப்புதான் மற்றும் முதன்மையாக அழகற்ற வகை மக்கள் கல்வியில் நல்லவர்கள் அவர்கள் புத்திசாலித்தனமாகவும் கருதப்படுகிறார்கள் இது ஆங்கில அகராதியின் ஒரு பகுதியாக இல்லாத ஒரு சொல் இது ஒரு புதிய சொல் 18 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கில அகராதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே கீக் என்பது ஒரு சுருக்கமான சொல் குறைவான கவர்ச்சியான ஒருவர் அவரது வாசிப்பு புத்தகங்கள் மற்றும் கல்வி விஷயங்களில் மட்டும் இல்லை சமூகமயமாக்கவில்லை பல நண்பர்களும் இல்லை இந்த வகையான நபர் கீக் என்று அழைக்கப்படுவார் அதனால்இது போன்ற சொற்கள் சமீபத்தில் அகராதியில் சேர்க்கப்பட்டுள்ளன பின் புதிய சொற்கள் உருவாகும் மற்றொரு வழி சுருக்கெழுத்து இரண்டாவது வழி நாம் உருவாக்கும் அல்லது நியோலாஜிஸத்தை ஒரு பகுதியாக கருதும் இரண்டாவது வழி சுருக்கெழுத்துக்கள் சுருக்கெழுத்துக்கள் எனப்படும் ஒரு செயல்முறையால் சுருக்கெழுத்துக்கள் உருவாகின்றன சுருக்கெழுத்து என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் முதன்மையாக ஒவ்வொன்றின் முதல் எழுத்தையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் மற்றும் நீங்கள் அதை ஒரு யூனிட்டாக உருவாக்குகிறீர்கள் லேன் போன்ற ஒரு உதாரணத்தை தருகிறேன் எனவே லேன் என்ற ஒரு பெரிய சொல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கின் சுருக்கமாகும் நீங்கள் உள்ளூர் பகுதி என்று சொல்லும்போது நெட்வொர்க் L A N என்று சொல்வதற்கு பதிலாக அதை LAN என்று அழைக்கிறோம் WAN இன் விஷயமும் அப்படித்தான் WAN பரந்த பகுதி வலையமைப்பாக இருக்கும் எய்ம்ஸ் என்று சொல்வோம் போன்ற சொற்கள் உள்ளன எய்ம்ஸ் ஒரு நிறுவனம் ஒரு மருத்துவ நிறுவனம் மற்றும் அதன் முழு வடிவம் என்ன அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எனவே அது எய்ம்ஸ் ஆகும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் எய்ம்ஸ் அல்லது லேன் அல்லது வான் அல்லது அந்த விஷயத்தில் ப்ரெக்ஸிட் போன்ற சொற்களைச் சொல்வோம் இவை சுருக்கெழுத்து என கருதப்படுபவை ஏன் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் முதல் எழுத்தை பெரிய அளவில் எடுக்கிறோம் எனவே எங்களிடம் உள்ளூர் என்று சொல்வதற்கு பதிலாக எல் எடுத்துள்ளோம் நாம் எடுத்த பகுதி மற்றும் நெட்வொர்க் நாங்கள் எடுத்துள்ளோம் நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் அதை ஒரு அலகாக படித்து கொண்டிருக்கிறோம் நாம் சுதந்திரமாக படிக்கவில்லை நாங்கள் அதை L A N என்று சொல்லப்படவில்லை அதற்கு பதிலாக நாம் LAN என்று சொல்கிறோம் நீங்கள் லேன் என்பதை ஒரு முழு அலகு என கருதும் போது அது சுருக்கமாக கருதப்படும் பின்னர் அது ஒரு அலகாக கருதப்படுகிறது ஆனால் அதை ஒரு அலகாக வாசிப்பதை விட நீங்கள் அதை கடிதத்தை கடிதமாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் எழுத்து மூலம் எழுத்து அதை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது அகரவரிசை சுருக்கமாக இருக்கும் எனவே அடுத்த வகை இங்கே ஸ்லைடுகளை சரிபார்க்கவும் அடுத்த வகை அகரவரிசை சுருக்கமாகும் அகரவரிசை சுருக்கம் என்றால் அங்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கடிதத்தையும் நீங்கள் உண்மையில் உச்சரித்து இருக்கிறீர்கள் நான் இங்கே கொடுத்த உதாரணம் HTML HTML என்றால் என்ன ஹைப்பர் உரை குறியீட்டு மொழி அது கணினி தொடர்பான சொல் எனவே முழு ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் மொழியை படிப்பதற்கு பதிலாக நாங்கள் வெறுமனே HTML என்று சொல்கிறோம் ஆனால் நாங்கள் HTML ஐ ஒரு முழு அலகு என்று படிக்கவில்லை ஒவ்வொரு கடிதத்தையும் H T M மற்றும் L ஐ உச்சரிக்கிறோம் அதனால்தான் இதை அகரவரிசை சுருக்கெழுத்து என்கிறோம் மறுபுறம் LAN என வாசிக்கப்படும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒரு சுருக்கெழுத்து ஆனால் இரண்டு நிகழ்வுகளிலும் நினைவில் கொள்ளுங்கள் புதிய சொற்கள் இது சுருக்கெழுத்து அல்லது சுருக்கமாக இருந்தாலும் புதிய சொற்கள் உள்ளன இது ஆங்கில சொற்பொருளின் ஒரு பகுதியை குறைப்பதன் மூலம் அது ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது முதல் சுருக்கம் சுருக்கெழுத்து நீங்கள் வார்த்தையை ஒரு அலகு என படிக்கிறீர்கள் இரண்டாவதும் கூட சுருக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதை ஒரு அலகாக படிக்கவில்லை மாறாக நீங்கள் அதை வெவ்வேறு கடிதங்களாக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் அது HTML ஆக இருக்க போகிறது புதிய சொற்களை உருவாக்கும் அடுத்த முறை கிளிப்பிங்ஸ் ஆகும் கிளிப்பிங்ஸ் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அடிப்படையில் அதை வெட்ட முயற்சிக்கிறீர்கள் அது ஒரு பெரிய வார்த்தை மற்றும் நீங்கள் அதில் ஒரு பகுதியை மட்டுமே எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அதை கிளிப்பிங் என்று அழைக்கிறீர்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் டாக்டர் டாக்டர் என்று நீங்கள் சொல்லும் போது நாம் d o c t o r என்று எழுதவில்லை மாறாக நாம் அதை ஒரு கிளிப்பிங் பயன்படுத்தி நாம் வெறுமனே Dr டாக்டர் என்று வைப்போம் இதே போன்ற நீங்கள் ஒரு பேராசிரியரை பேராசிரியர் என்று உரையாற்றும் வழக்கு உள்ளது நீங்கள் prof என்று சொல்லும்போது இங்கே முழு எழுத்து சொல் என்பது p r o f e s s o r ஆனால் முழு வார்த்தையும் எழுதுவதற்கு பதிலாக நீங்கள் அதை வெட்டி ஒரு பகுதியை அங்கே வைத்திருக்கிறீர்கள் எனவே Prof பேராசிரியர் முதல் பேராசிரியர் பேராசிரியர் என்பது கிளிப்பிங்கின் ஒரு எடுத்துக்காட்டு டாக்டருக்கு டாக்டர் என்பதும் கிளிப்பிங்கின் ஒரு எடுத்துக்காட்டு ஆங்கிலம் மற்றும் உங்கள் மொழியில் கிளிப்பிங்ஸ் செய்யப்பட்ட மேலும் நிகழ்வுகளை பற்றி சிந்தியுங்கள் பின்னர் கலத்தல் அல்லது கலப்புகள் என்று அழைக்கப்படும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு பற்றி நான் பேச போகிறேன் கலப்பதை நீங்கள் ஒரு செயல்முறை என்று அழைக்க முடியும் எனவே நீங்கள் கலப்பு என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்ன கலப்பது என்ற வார்த்தை என்ன சொல்கிறது கேட்பவர் என்ற முறையில் கலப்பு என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு என்ன வகையான தகவல் கிடைக்கும் கலத்தல் என்பது பொருள்களை ஒன்றாக கலப்பதாகும் நாம் அனைவரும் அவரவர் வீடுகளில் ப்ளெண்டர்களை பயன்படுத்துகிறோம் நாம் நிறைய விஷயங்களை ஒன்றாக வைத்த போது நாம் அதை கலந்து அல்லது நாம் அதை கலப்பது அல்லது நாம் கலத்தல் என்று அழைக்கிறோம் இதே போன்ற ஒரு நிகழ்வும் மோர்பாலஜிகல் நடந்து கொண்டிருக்கிறது எனவே மோர்பாலஜிகல் என்ன நடக்கிறது நீங்கள் ஒரு வார்த்தையின் பாதியையும் மற்ற வார்த்தையின் பாதியையும் எடுத்து அதை நீங்கள் ஒன்றாக வைத்து அதை ஒரு புதிய வார்த்தையாக உருவாக்குகிறீர்கள் இதற்கு உதாரணம் இன்ஃபோடெயின்மென்ட் இன்போடெயின்மென்ட் என்பதன் பொருள் என்ன நாம் அனைவரும் ஸ்மார்ட் டிவிகள் போன்ற டிவி சேனலை கொண்டவர்கள் அந்த வீட்டில் நீங்கள் இன்ஃபோடெயின்மென்ட் சேனல்களை வைத்திருக்க வேண்டும் இன்ஃபோடெயின்மென்ட் என்பது தகவல் மற்றும் பொழுதுபோக்கு உள்ளடக்கம் கொண்ட ஒரு வார்த்தை இதில் ஒரு பகுதி தகவலாக எடுக்கப்படுகிறது இந்த தகவல் பின்னர் மீதமுள்ளது பொழுதுபோக்கு பகுதியாக உள்ளது எனவே இந்த இரண்டு தகவல்களும் பிளஸ் பொழுதுபோக்கு என்பதுடன் நாம் மாறாக ஒரு கலப்பு அல்லது கலப்பு வார்த்தை கிடைத்தது என்பது இன்ஃபோடெயின்மென்ட் எனவே இது நாம் ஆங்கிலத்திற்கு புதிய சொற்களை சேர்க்க முடிகின்ற ஒரு புதிய வழி அகராதி அந்த விஷயத்தில் நாம் எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியிலும் வார்த்தைகளை சேர்க்க முடியும் பின்னர் நாம் பொதுவான வார்த்தைகள் வேண்டும் பொதுவான சொற்கள் நியோலாஜிஸத்தில் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு இதில் நான் தரக்கூடிய பொதுவான சொற்களின் சிறந்த எடுத்துக்காட்டு நகல் எனது ஆவணத்தை நான் நகலெடுக்க போகிறேன் என்று நீங்கள் உண்மையில் சொல்கிறீர்களா நாங்கள் அதை சொல்லவில்லை எனது ஆவணத்தை ஜெராக்ஸுக்கு கொண்டு போகிறேன் ஆனால் ஜெராக்ஸ் என்பது ஒரு புகைப்பட நகலின் பெயர் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு பொதுவான வார்த்தையாக மாறிய இயந்திரம் இந்த பிராண்ட் மிகவும் பிரபலமானது நகலெடுப்பதன் மூலம் மக்கள் அதை தொடர்புபடுத்தினர் இது நகலெடுப்பிற்கு ஒத்ததாகிவிட்டது எனவே நான் எனது ஆவணத்தை நகலெடுக்க விரும்புகிறேன் அதற்கு பதிலாக நான் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் ஆவணத்தை ஜெராக்ஸ் செய்ய விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறலாம் எனவே ஜெராக்ஸ் ஒரு பொதுவான வார்த்தையாகிவிட்டது நியோலஜிஸத்தை நாம் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு நிகழ்வு உள்ளது அது சரியான பெயர்ச்சொற்கள் சரியான பெயர்ச்சொற்களில் சில நேரங்களில் என்ன நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரின் பெயரிடப்பட்ட ஒரு பொதுவான விஷயம் பொதுவான பெயர்ச்சொல்லாக மாறுவது போல பொதுவானதாகிறது இங்கே கொடுக்கப்பட்ட உதாரணம் கில்லட்டின் கில்லட்டின் என்பது ஒரு இயந்திரம் இது பிரெஞ்சு அரச குடும்பத்தை தூக்கிலிட பிரெஞ்சு புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்டது கில்லட்டின் என்பது டாக்டர் கில்லட்டின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் டாக்டர் கில்லட்டின் எனினும் இந்த குறிப்பிட்ட மரணதண்டனை இயந்திரம் அதன் கண்டுபிடிப்பாளரின் பெயரிடப்பட்டது அதற்கு ஒரு பெயரைக் கொடுப்பதற்கு பதிலாக அல்லது ஒரு மரணதண்டனை இயந்திரம் என்று அழைப்பதற்கு பதிலாக மக்கள் கில்லட்டின் என்று அழைக்க தொடங்கினர் கில்லட்டின் என்ற பெயர் அதன் கண்டுபிடிப்பாளரின் பெயரால் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் ஆங்கில அகராதியில் இது ஒரு புதிய சொல்லாக மாறியது எனவே கில்லட்டின் என்ற பெயரெச்சமானது ஒரு பொதுவான பெயர்ச்சொல்லாக மாற்றப்பட்டுள்ளது பின்னர் மொழி மாறும் மற்றும் மொழியை கருத்தில் கொள்வது சுவாரஸ்யமானது மற்ற மொழிகளிலிருந்து கடன் வாங்கும் போது நாம் நிறைய பார்க்க முடியும் எனவே நீங்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக நீங்கள் அதை வாங்க முடியும் நீங்கள் கடன் வாங்கும்போது நேரடியாக கடன் வாங்குவது ஒன்று மற்ற மொழியிலிருந்து இந்த வார்த்தையை பெற்று அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் உதாரணமாக மழலையர் பள்ளி மழலையர் பள்ளி என்பது ஒரு ஜெர்மன் வார்த்தை அதாவது முன் தொடக்க பள்ளி அல்லது மழலையர் பள்ளிகள் போன்ற தொடக்கப் பள்ளி என்று சொல்ல முடியும் எனவே ஆங்கிலேயர்களோ ஆங்கிலேயரோ ஜெர்மானிய அகராதியிலிருந்து அதை பெற்றனர் அவர்கள் அதை மாற்ற முயற்சி செய்யவில்லை ஜெர்மானியர்களிடமிருந்து பெற்ற வழியில் அவர்கள் அதை பயன்படுத்தினர் எனவேமழலையர் பள்ளி அது தொடங்க ஒரு ஆங்கில வார்த்தை இல்லை என்றாலும் அது ஆங்கிலத்தின் ஒரு பகுதியாக ஆனது இது நேரடி கடன் எனப்படும் மறைமுக கடன் என்று ஒன்று இருக்கிறது மறைமுக கடன் என்றால் ஒரு சொல் மது மது என்பது நெருப்பு நீர் என்று பொருள் தீ உள்ள நீர் என்று அழைக்கப்படுகிறது வெறியம் இவை பூர்வீக அமெரிக்க சொற்கள் இருப்புப்பாதை இருப்புப்பாதை என்றால் இரும்புகுதிரை என்று பொருள் பூர்வீக அமெரிக்க மொழிகளில் அது படிப்படியாக ஆங்கில அகராதியின் ஒரு பகுதியாக மாறியது எனவே ஆல்கஹால் என்றால் நெருப்பு நீர் மற்றும் இரயில் பாதை இரும்பு குதிரை என்று பொருள் இது மறைமுக கடன் எனப்படும் ஆங்கில மக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் உண்மையில் பிற மொழிகளிலிருந்து வார்த்தைகளை நேரடியாக பயன்படுத்தவில்லை மாறாக அவர்கள் செய்ததை அவர்கள் கடன் வாங்கியுள்ளனர் ஆனாலும் அதை பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக அதை மாற்ற முயற்சித்தார்கள் இந்த வழிகள் சில ஆனால் புதிய சொற்களை உருவாக்க இந்த வழிகள் மட்டும் தான் உள்ளன என்று அர்த்தம் இல்லை இந்த ஒரு சில செயல்முறைகள் உள்ளன சில வார்த்தைகள் நீங்கள் நியோலாஜிஸத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது கவனிக்க வேண்டும் இது இந்த குறிப்பிட்ட துணை அலகு நியோலாஜிசம் என்று அழைக்கப்படுவதை பற்றி நாம் விவாதித்த அனைத்தையும் ஸ்கேன் செய்வோம் இது அகராதியில் புதிய சொற்களை சேர்க்க அல்லது ஏற்கனவே இருக்கும் வார்த்தைகளின் அர்த்தத்தை மாற்ற முடியும் இதை நீங்கள் அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் எனவே இரண்டு உள்ளன வழிகளில் ஒன்று புதிய சொற்களை சேர்க்கிறீர்கள் மற்றொன்று நீங்கள் அர்த்தத்தை மாற்றுகிறீர்கள் நான் முதன்மையாக இங்கே புதிய வார்த்தைகள் சேர்த்தல் பற்றி பேச போகிறேன் என்ன வெவ்வேறு புதிய சொற்களை ஆங்கில அகராதியில் சேர்க்கும் செயல்முறைகள் இவை ஒரு சில நிகழ்வுகள் இணைப்பதன் மூலம் சுருக்கமாக கிளிப்பிங் மூலம் கலப்பதன் மூலம் பொதுவான சொற்கள் மூலம் சரியான பெயர்ச்சொற்களை உருவாக்குவதன் மூலம் சரியான பெயர்ச்சொற்களை பொதுவான அடிப்படையிலான சொற்கள் பயன்படுத்துவதன் மூலம் நேரடி கடன் மற்றும் மறைமுக கடன் மூலம் பின்னர் என்னிடம் உள்ள எடுத்துக்காட்டுகள் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டது பங்கேற்பாளர்களுக்கு எனது ஆலோசனை தயவுசெய்து நீங்கள் உறுதி செய்யுங்கள் செயல்முறைகளை நன்கு புரிந்து மற்றும் முடிந்தவரை பல ஆங்கில வார்த்தைகளை அதை உங்கள் சொந்த மொழியில் சேர்க்க முயற்சியுங்கள் நான் இங்கு விவாதித்த அனைத்து செயல்முறைகளும் உங்கள் மொழியில் கிடைக்கின்றன என்று நினைக்கிறீர்களா அதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நம் மொழிகள் இப்படித்தான் வேலை செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நாமும் இப்படித்தான் சொற்களைச் சேர்க்கவும் அல்லது நாம் எங்கள் சொந்த முதல் மொழியில் எங்கள் வார்த்தைகளின் அர்த்தங்கள் மாற்ற இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் இதுபோன்ற நியோலாஜிசத்தின் செயல்முறைகளின் அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் கிடைக்கும் இப்போது அந்த வார்த்தைகளின் அர்த்தம் எப்படி மாறிவிட்டது என்று பார்ப்போம் முந்தைய விவாதம் முதன்மையாக புதிய வார்த்தைகள் உருவாக்கப்படுகின்றன எப்படி இருந்தது என்பது பற்றி இப்போது நாம் பேச போகிறோம் இந்த மாற்றம் வெவ்வேறு நிலைகளில் நிகழலாம் இந்த மாற்றம் இலக்கண வகை மட்டத்தில் நிகழக்கூடும் அது சொல்லகராதியில் நிகழலாம் மற்றும் நான் சொற்பொருள் கலப்படுத்துதல் மற்றும் குறுக்கம் பற்றி பேசி உள்ளது ஏற்கனவே இருக்கும் வார்த்தையின் பொருள் மாறக்கூடிய வெவ்வேறு வழிகள் இவை ஒவ்வொன்றாக போவோம் முதல் என்றால் என்ன முதல் ஒரு மாற்றம் இலக்கண வகை போனிடெயில் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க விரும்புகிறேன் பொதுவாக இது ஒரு பெயர்ச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது சிறுமிகள் வைத்திருக்கும் சிறிய போனிடெயில் இது ஒரு குறிப்பிட்ட வகை சிகை அலங்காரம் இது போனிடெயில் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட வார்த்தை இருந்ததை நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது நான் அவளுடைய தலைமுடியை போனிடெயில் செய்ய விரும்பினேன் என்று கூறும்போது அதாவது இது செயல்படுகிற ஒரு முடிவற்ற வடிவம் உண்மையில் ஒரு வினைச்சொல் போலவே கருதப்படும் 'முதல்' முடிவிலி வடிவம் நான் அவளுடைய தலைமுடியை போனிடெயில் செய்தேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒலிக்கிறது ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் இது சாத்தியமற்றவை அல்ல அவை கண்டுபிடிக்க அரிதானவை அல்ல இது போன்ற கட்டுமானங்களை மக்கள் பயன்படுத்தும் சில நிகழ்வுகளில் நான் அவளுடைய தலைமுடியை போனிடெயில் செய்தேன் அதனால் பெயர்ச்சொல்லாக இருந்த போனிடெயில் என்ற வார்த்தையின் இலக்கண வகை ஒரு வினைச்சொல்லாக மாற்றப்பட்டுள்ளது வினை இந்த வார்த்தையின் பொருள் மாறும் ஒரு வழி இது பின்னர் நாம் ஒரு சொல்லகராதியின் டொமைன் விரிவாக்கத்திற்கு வருவோம் ஒரு பகுதியாக இருந்த சொல்லகராதி ஒரு டொமைன் இப்போது அது மற்றொரு டொமைனின் ஒரு பகுதியாகிவிட்டது இந்த வழக்கில் நாம் கப்பல் மற்றும் கேப்டனை சரி பார்ப்பீர்கள் கப்பல் மற்றும் கேப்டன் வரையறுக்கப்பட்ட களங்களுக்கு மட்டுமே தொடர்புடையதாக இருந்தது ஒரு கேப்டன் என்றால் அது கப்பல் துறைதொடர்பானது ஒரு கேப்டன் மட்டுமே ஒரு கப்பலுக்கு சொந்தமாக முடியும் அணியின் கேப்டன் என்று சொல்ல முடியாது அது உண்மையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல ஆனால் இப்போது ஒரு அணி ஒரு கேப்டனை கொண்டுள்ளது ஒரு விமானம் ஒரு கேப்டனை கொண்டுள்ளது ஒரு கப்பல் கூட ஒரு கேப்டனை கொண்டுள்ளது சில நேரங்களில் எங்கள் குடும்பத்தின் கேப்டன் தந்தை என்று கூட சொல்லலாம் எனவே இது மெட்டபோரிகள் எஸ்ட்டென்ஷன் கேப்டன் என்ற சொல் அதன் டொமைனை ஒரு சொல்லகராதியாக விரிவாக்கியுள்ளது என டொமைன் நீட்டிப்பு ஒரு சொல் பொருள் மாற்றுதல் வகையின் கீழ் வருகிறது எனவே கப்பல் மற்றும் கேப்டன் என்பது தனியாக ஒருவருக்கொருவர் கிடைக்கவில்லை மாறாக இப்போதெல்லாம் கேப்டன் என்ற வார்த்தை பல பரிமாணங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால் உதாரணங்கள் தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஹவுஸ் கேப்டனும் நன்கு பரிச்சயமானவர் நாம் இப்போதெல்லாம் சந்திக்கும் காலம் என்று பின்னர் மூன்றாவது வடிவம் விரிவடைகிறது விரிவாக்கம் என்று நீங்கள் கூறும்போது ஒரு குறிப்பிட்ட பொருள் சொல் மிகவும் பரந்ததாகிவிட்டது அது உண்மையில் நிறைய பிற துணைப்பொருட்களுக்கு இடமளிக்கும் கூல் என்று சொல்லுங்கள் கூல் என்பது புதிய தலைமுறை பேச்சாளர்களிடையே கிட்டத்தட்ட ஒரு செல்ல வார்த்தை போன்றது அவர்கள் நல்லதை கண்டுபிடிக்கும் அனைத்தும் சுவாரஸ்யமானவை எளிதானவை அற்புதமானவை என்று அவை அனைத்தும் சொல்கின்றன கூல் என்ற வார்த்தையை பயன்படுத்த இந்த ஆடை குளிர்ச்சியானது இந்த பொருள் குளிர்ச்சியானது இந்த பொருள் குளிர்ச்சியானது என்று நம்புகிறேன் எனக்கு தெரியாது பங்கேற்பாளர்கள் பின்னர் எனக்கு தெரியப்படுத்துவார்கள் இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லலாம் எங்களுக்கு இந்த வகுப்பறை குளிர்ச்சியாக இருக்கிறது என்று கூறுங்கள் எனவே ஒரு சொல் குளிர் அது இனி வெப்பநிலை தொடர்பான இல்லை பழைய நாட்களில் குளிர் வெப்பநிலை தொடர்பான தகவல்களுடன் வெப்பநிலைக்கு மட்டுமே தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் இந்த வெப்பநிலை சற்று குறைவாக உள்ளது பின்னர் நாம் குளிர் என்று அழைக்க போகிறோம் ஆனால் இப்போது குளிர் என்பது உண்மையில் எந்த வகையான விஷயங்களையும் உள்ளடக்கியது ஒரு வகுப்பறைக்கு ஒரு பாடநெறிக்கு ஒரு ஆடைக்கு ஒரு இடத்திற்கு ஒரு கட்டிடத்திற்கு எல்லாவற்றையும் உண்மையில் எப்படி நீட்டிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு வழங்கினேன் பிறகு நான் கொடுக்க போகும் மற்றொரு உதாரணம் இது குளிர்ச்சியிலிருந்து முற்றிலும் எதிரானது இதில் குளிர்ச்சியான விஷயத்தில் இது ஒரு குறுகிய இடத்திலிருந்து பரந்த களத்திற்கு மாறிவிட்டது ஆனால் குறுகினால் பொருள் மிகவும் பரந்ததாக இருந்தது ஆனால் இப்போது அது குறுகியதாகிவிட்டது உதாரணமாக பெண் அனைத்து பெண்களையும் சேர்க்க பயன்படுத்தப்படுவார் ஒரு பெண் பாலினமாக இருக்கும் எவரையும் ஒரு பெண்ணாக கருதலாம் ஆனால் இப்போது பெண் என்ற ஒரு வார்த்தை பொதுவாக இளைய பெண்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது நாம்பெண் என்ற சொல்லை மூத்த குடிமகனோடு தொடர்பு படுத்தக்கூடாது ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போது பெண் என்ற அர்த்தம் தொலைவில் எந்த பெண் பாலினத்திலிருந்தும் அது இளைய பெண்களுக்கு மீண்டும் வந்துள்ளது அடிப்படையில் இளைய பெண்கள் இப்போது பெண் என்று அழைக்கப்பட போகிறார்கள் கலைக்கும் இதே தான் கலை அனைத்து வகையான துறைகளையும் உள்ளடக்கியது அறிவியல் கூட ஒரு கலை கணிதமும் ஒரு கலை ஆனால் கலைக்கு இப்போது வரையறைக்குட்பட்ட சொற்பொருள் விளக்கம் உண்டு இனி இது அனைத்து அறிவியல் பாடங்களையும் சேர்க்காது எனவே கலை என்பது கலையின் அர்த்தத்திற்கு குறுகிவிட்டது அறிவியல் பாடங்களுக்கு செய்யவில்லை அடுத்த செயல்முறை சொற்பொருள் சறுக்கல் ஆகும் சொற்பொருள் என்பது ஒரு குறிப்பிட்ட சொல்லின் பொருள் அல்லது வேறு டொமைனில் மாற்றப்பட்டுள்ளது பெண் என்ற சொல்லைப் பார்ப்போம் அது பெண் என்ற போது இது முக்கியமாக இரண்டு வார்த்தைகள் இருந்து வருகிறது ஒன்று பாதி இது ரொட்டி பாதி என்றால் ரொட்டி மற்றும் டிஃஹீ அதாவது பிசையல் எனவே ரொட்டியை பிசைந்த ஒருவர் அல்லது யாருடைய ரொட்டியை பிசைந்தவர் லேடி என்று அழைக்கப்படுவர் ஆனால் சொற்பொருள் சறுக்கல் எவ்வாறு உள்ளது என்பதை இப்போது பாருங்கள் இப்போது பெண் என்றால் ஒரு உயரடுக்கு சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அல்லது ஒரு பிரபுத்துவ குடும்பம் அந்த விஷயத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போது பெண் என்பது ஒரு மேட்டுக்குடி சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் பெண் இனி ரொட்டியை பிசைந்தவரோடு தன்னை தொடர்பு கொள்ளமாட்டார் மாறாக அதன் வடிவம் உயர்த்தப்பட்டுள்ளது பெண் ஒரு குறிப்பிட்ட முகவரி மற்றும் பொதுவாக நல்ல கல்வி உயர்குடி குடும்பங்கள் சேர்ந்த பெண்கள் குறிக்கிறது எனவே ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது மற்றும் என்ன வகையான மாற்றம் ஒரு உள்ளது அது இப்படித்தான் சொற்பொருள் சறுக்கலாக மாறிவிட்டது பின் நாம் தலைகீழாக அழைக்கும் வார்த்தையின் மாற்றத்தில் இறுதி செயல்முறை உள்ளது தலைகீழ் என்பது இரண்டு வெவ்வேறு சொற்கள் உள்ளன அவை முந்தைய நாட்களில் ஒரு வடிவத்திலும் சமீபத்திய நாட்களில் மற்றொரு வடிவத்திலும் பயன்படுத்தப்பட்டன சதுர ஒப்பந்தம் என்பது ஒரு வார்த்தை ஆகும் இது 1930 மற்றும் 40களில் பயன்படுத்தப்பட்டது 1950 ல் சதுர ஒன்று பொருள் அடிப்படையில் ஒரே நிலையில் உள்ளது ஆனால் வார்த்தையின் வடிவம் மாறிவிட்டன இது சதுர ஒப்பந்தமாக கருதப்படுகிறது மற்றும் இப்போது அது சதுர ஒன்றாக கருதப்படுகிறது ஒரு சொல்லின் பொருளை மாற்றுவதற்கான சில எடுத்துக்காட்டுகள் இவை முந்தைய ஸ்லைடுகளில் நாம் பார்த்த புதிய சொற்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்படுகின்றன மற்றும் இந்த ஸ்லைடு இல் அர்த்தங்கள் எவ்வாறு மாற்றப்படுகின்றன என்பதை நாம் பார்த்தோம் இப்போது நான் பல்வேறு செயல்முறைகள் என்ன என்பது பற்றியும் உண்மையில் உருவாக்கும் செயல்முறைகள் பற்றியும் நீங்கள் உண்மையில் புதிய வார்த்தைகள் உருவாக்க சில யோசனை கொடுக்க முயற்சி அல்லது நீங்கள் உண்மையில் புதிய வார்த்தைகள் உருவாக்க என்பதையும் பற்றி உங்களுக்கு சில யோசனைகளை வழங்க முயற்சிப்பேன் எனவே இரண்டு வெவ்வேறு செயல்முறைகள் உள்ளன இதன் மூலம் வார்த்தைகள் உருவாகின்றன என்று அதைத்தான் நாம் சொல் உருவாக்கும் விதிகள் என்று அழைக்கிறோம் இரண்டு வெவ்வேறு பெயர்ச்சொற்களை சேர்ப்பதன் மூலம் சொற்களை உருவாக்கலாம் இவை வெவ்வேறு சூத்திரங்கள் நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் பெயர்ச்சொல் பிளஸ் பெயர்ச்சொல் எனும் போது உங்களுக்கு அடிப்படையில் நில உரிமையாளர் போன்ற வார்த்தைகள் கிடைக்கும் எனவே நிலம் இறைவன் என்று நீங்கள் சொல்லும் போது இரண்டுமே பெயர்ச்சொல்கள் வினையெச்சம் மற்றும் பெயர்ச்சொல் போன்ற சொல் வழித்தோன்றல் விதிகள் இருக்கலாம் இந்த வழக்கில் பெயரடை என்பது உயர் மற்றும் நாற்காலி என்பது பெயர்ச்சொல் எனவே உயர் நாற்காலி என்பது பெயரடை மற்றும் பெயர்ச்சொல் பிறகு உங்களுக்கு அதிகப்படியான அளவு உள்ளது சூத்திரம் என்றால் என்ன முன்மொழிவு மற்றும் பெயர்ச்சொல் ஓவர் என்பது முன்மாதிரி டோஸ் பெயர்ச்சொல் உங்களிடம் வினை மற்றும் பெயர்ச்சொல் கோ கார்டிங் ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் கோ கார்ட் என்று நீங்கள் கூறும் போது கோ என்பது வினைச்சொல் மற்றும் கார்ட் பெயர்ச்சொல்லாக இருக்கலாம் எனவே அடுத்த விதி வினைச்சொல் மற்றும் பெயரடை ரெட்ஹாட் ஆகும் நீங்கள் ஓ என்று கூறும்போது அது ஒரு ரெட்ஹாட் நிகழ்ச்சி ரெட்ஹாட் என்று போது அது மிகவும் கவர்ச்சிகரமான புத்திசாலி இரண்டும் குறிக்கோள்கள் நீங்கள் சிவப்பு வேண்டும் இது ஒரு அடைமொழி பின்னர் சூடான என்று ஒரு அடைமொழி உள்ளது பின் நீங்கள் பெயர் சொல்லால் பிளஸ் நோக்கம் வைத்திருக்கிறீர்கள் அதாவது வானம் நீலம் வானம் என்பது பெயர்ச்சொல் நீலம் என்பது அடைமொழி இறுதியாக வழித்தோன்றல் விதி அல்லது சொல் உருவாக்கம் விதி என்பது முன்மொழிவு பிளஸ் வினைச்சொல் மேற்பார்வையாக இருக்கும் ஓவர் என்பது முன்மொழிவு மற்றும் பார்க்க வினைச்சொல் நீங்கள் உண்மையில் புதிய வார்த்தைகளை உருவாக்க பல்வேறு வழிகள் உள்ளன நீங்கள் உருவாக்கும் போது இது போன்ற புதிய வார்த்தைகள் நாம் இந்த சிக்கலான வார்த்தைகள் அல்லது இவை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் முன்பு விவாதித்ததை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் சிக்கலான வார்த்தைகள் ஒரு கட்டற்ற மோர்பீம் ஆக இருக்கும் மற்றும் ஒரு கட்டுண்ட மோர்பீம் மற்றும் கூட்டு வார்த்தைகள் இரண்டு இலவச மார்பிம்களின் கலவையாக இருக்கும் இந்த வார்த்தைகளை கருத்தில் கொண்டு நிலஉரிமையாளர் உயர் நாற்காலி அதிக அளவு கோ கார்ட் சிவப்பு சூடான வானம் நீலம் மற்றும் மேற்பார்வை இங்கு காணப்படும் அனைத்து மோர்ப்பீம்களும் இலவச மோர்ப்பீம்கள் மற்றும் காரணம் இங்கு உள்ள இலவச மோர்ப்பீம் இந்த வார்த்தைகள் கூட்டு வார்த்தைகள் உள்ளன ஆனால் உங்களுக்காக என் கேள்வி கூட்டு வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அது அதற்கு மேல் இருக்க முடியுமா அதை பற்றி யோசியுங்கள் பின்னர் நீங்கள் அதை ஒரு அசைன்மெண்ட் ஆக பெறலாம் நான் விரும்பும் மற்றொரு கேள்வி என்று யோசித்து அல்லது கண்டுபிடிக்க எந்த ஒரு வார்த்தை தலை இல்லாமல் உள்ளது அது ஒரு சிக்கலான சொல் அல்லது கூட்டு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு தலை வார்த்தை இருக்க வேண்டும் என்று கூறுவோம் இந்த தலை வார்த்தை இறுதியில் இந்த வார்த்தையின் மிக முக்கியமான பகுதியாக கருதப்படும் அதனால் நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஒரு ஆசிரியரை விடுங்கள் ஒரு தலை சொல் இருக்க வேண்டும் தலை என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா இங்கே சொல் தலை சொல் கற்பித்தல் எர் என்பது மார்பிம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லும் போது நில உரிமையாளர் ஒரு தலை வார்த்தை இருக்க வேண்டும் எது தலை சொல் மற்றும் எது வால் சொல் என்று அந்த விஷயத்தில் நீங்கள் நினைக்கிறீர்கள் உயர் நாற்காலி இது தலை சொல் இது ஒரு வேளை வால் சொல் எனவே நீங்கள் உயர் நாற்காலி என்று சொல்லும் போது நாற்காலி முக்கியமாக தலை வார்த்தையாக உள்ளது ஏனெனில் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள் அது உயர்ந்ததா குறைவாக இருக்கிறதா அது உயரமானதா அல்லது குறுகியதா என்பது நாற்காலியின் தன்மையை தீர்மானிக்கும் எனவே தலைமை வார்த்தை நாற்காலி நில உரிமையாளர் எதற்கு இறைவன் நிலம் என்பது இறைவன் எனவே இறைவன் என்பது தலை சொல் அளவுக்கு அதிகமாக டோஸ் தலை வார்த்தை கோ - கார்ட் இது எந்த தலை என்று அல்லது எந்த தலை அல்ல என்பதை கண்டுபிடிக்க ஒரு சிறிய தந்திரம் உள்ளது ரெட்ஹாட் அதே விஷயம் இது தலை வார்த்தை இது தலை வார்த்தை இல்லை என்று புரிந்து கொள்ள ஒரு சிறிய தந்திரம் உள்ளது இந்த கேள்விகளை நீங்கள் ஆங்கில சூழலில் இருந்து மட்டுமல்ல உங்கள் சொந்த முதல் மொழியின் சூழலிலிருந்தும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவற்றைப் பற்றி சிந்திக்க வேண்டும் எனவே கேள்விகள் என்றால் என்ன முதலில் கூட்டு சொற்கள் இரண்டு மட்டுமே வரையறுக்கப்பட்டுள்ளன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது அதற்கு மேல் சேர்க்க முடியுமா இரண்டாவதாக அனைத்து கூட்டு வார்த்தைகளும் ஒரு தலை இருக்கும் என்று நினைக்கிறீர்களா அல்லது கூட்டு சொல்லில் தலை இல்லாத நேர்வுகளும் உள்ளனவா அதை பற்றி அதுவரை யோசித்து பாருங்கள் மோர்பாலஜிகல் இன் அடுத்த அமர்வில் மீண்டும் சந்திப்போம் நன்றி முக்கிய வார்த்தைகள் நியோலாஜிசம் கோயிங் அக்ரோனிமைசேஷன் அகரவரிசை சுருக்கம் கிளிப்பிங் கலத்தல் பொதுவான சொல் சரியான பெயர்ச்சொல் நேரடி மற்றும் மறைமுக கடன் இலக்கண வகை மாற்றம் சொல்லகராதி நீட்டிப்பு சொற்பொருள் விரிவாக்கம் சொற்பொருள் குறுகல் சொற்பொருள் சறுக்கல் தலைகீழ் போன்றவை சொல் உருவாக்கும் விதிகள்